இன்று பயன்பாட்டு மட்டத்தில் உள்ள இன்னும் இரண்டு நெறிமுறைகளைப் பற்றி விவாதிப்போம் அவைகள் எஸ் பி மற்றும் எஸ் இந்த நெறிமுறையின் கண்ணோட்டத்தை எடுப்போம் நாங்கள் ஏற்கனவே வாடிக்கையாளர் சேவையக தளத்தில் ஹெச் பி டெல்நெட் மற்றும் பலவற்றை விவாதித்தோம் இவற்றையும் சேர்த்து எந்தவொரு பயன்பாட்டு அடுக்கு நெறிமுறையிலும் போக்குவரத்து ஐபி போன்ற பிற அடுக்குகளை அடிப்படையாகக் கொண்டுள்ளன பி என்பது அஞ்சலை ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு மாற்றுவதற்கானது நாம் அனைவரும் அறிந்த அல்லது உணர்ந்த அஞ்சல் என்பது நம் வாழ்வின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது அஞ்சல் இல்லாமல் அது சாத்தியமில்லை தொடர்புகொள்வது கடினமான ஒன்று இது இப்போது மெதுவாக உங்கள் அதிகாரப்பூர்வ தகவல்தொடர்பு சேனலாகவும் பல இடங்கள் இப்போது அதிகாரப்பூர்வ தகவல்தொடர்பு சேனலாகவும் மாறிவிட்டது மற்றொரு நெறிமுறை எஸ் பி ஆகும் இது முக்கியமாக மேலாண்மை நோக்கத்திற்காக உள்ளது இப்போது ஒட்டுமொத்த வலையமைப்பைப் ஒரு சிறிய அல்லது ஐ டி கரக்பூர் போன்ற நிறுவன அளவில் கூட பார்க்கலாம் பல துறைகள் உள்ளன அவை துணை நெட்வொர்க்குகளைக் கொண்டுள்ளன இந்த நிறுவனம் வெவ்வேறு துணை நெட்வொர்க்குகள் மற்றும் பல திசைவிகள் போன்றவற்றைக் கொண்டுள்ளது நாங்கள் நெட்வொர்க்கிற்கு வெளியே செல்லாவிட்டாலும் நெட்வொர்க்கின் உள் இயக்கவியல் மிகவும் சிக்கலானது மேலும் இதை நிர்வகிக்க அதைச் செய்ய எங்களுக்கு சில தகவல்கள் தேவை தோல்வி இருக்கும்போது சமிக்ஞை இல்லாதபோது மட்டுமல்ல இந்த அடிப்படை நெட்வொர்க்கை எவ்வாறு நிர்வகிப்பது என்பதையும் மட்டுமே நாம் செய்ய முடியும் இது எஸ் பி என்ற நெறிமுறையில் ஒன்றாகும் இது வெவ்வேறு பிணைய வளங்களிலிருந்து தகவல்களை சேகரித்து செயல்பட உதவுகிறது எனவே இந்த 2 நெறிமுறையின் சுருக்கமான கண்ணோட்டத்தையும் மற்ற அடுக்கு பக்கத்திற்குச் செல்வதற்கு முன்பு பார்ப்போம் எளிய அஞ்சல் பரிமாற்ற நெறிமுறை என்பது ஒரு முனையில் ஒரு அஞ்சல் கிளையண்ட் மற்றொரு முனையில் 2 மெயில் கிளையண்ட் உள்ளது போன்றது பி சேவையம் அதன் டிசிபி இல் டிசிபி இன் அடிப்படையில் செயல்படுகிறது மற்றும் போர்ட் 25 இல் வேலை செய்கிறது பி சேவையகம் செயலில் இருக்கும் போர்ட் 25 ஆகும் பாரம்பரியமாக நாம் சொல்வது என்னவென்றால் இயல்புநிலை துறைமுகம் போர்ட் 25 ஆகும் இது 1982 ஆம் ஆண்டில் RFC 821 உடன் நெறிமுறை உருவாக்கப்பட்டது ஒரு விஷயத்திலிருந்து நம்பத்தகுந்த வகையில் அஞ்சலை மாற்றுவதற்கான செய்தி வடிவமைக்கும் குறிக்கோளுக்கு 822 உள்ளது ஒரு மெயில் கிளையண்ட்டை மற்றொரு மறு முனையில் உள்ள மெயில் கிளையண்ட்டுக்கு சொல்லுகிறது இப்போது ஒரு கிளையன்ட் சர்வர் நெறிமுறை இருக்கும் போதெல்லாம் போர்ட் 25 சேவையகம் விஷயத்தை கேட்க வேண்டும் உங்களுக்கு எந்த மெயில் வந்தாலும் உங்கள் மெயில் சர்வரால் பெறப்படும் எங்களிடம் ஒரு மெயில் சர்வர் உள்ளது சிஏசி மெயில் சர்வர் அல்லது சிஏசி டாட் ஐஐடிஜிபி ஏசி இன் அல்லது ஐஐடிஜிபி ஏசி டாட் என்பது எங்கள் பொதுவான மெயில் சர்வர் அது இங்குள்ள மெயில் சர்வர் இது போர்ட் 25 இல் பெறுகிறது இது இயல்புநிலையாக இல்லாவிட்டால் வேறு மாற்றங்கள் இல்லை நாங்கள் சொல்வது போல வேறு வகையான விஷயங்களும் இருக்கலாம் அதாவது மெயில் கேட்வே பாதுகாப்பு வகை விஷயங்கள் இருக்கக்கூடும் எங்களிடம் வேறு சில உள்ளமைவுகள் உள்ளன ஆனாலும் நிலையான இயல்புநிலை அஞ்சல் நுழைவாயில் ஒரு அஞ்சல் சேவையக துறைமுகம் ஆகும் அதன் போர்ட் 25 ஆகும் பிணையத்தில் உள்ள கிளையன்ட் போர்ட் 25 இல் சேவையகத்துடன் தொடர்புகொள்வதன் மூலம் செயல்பட முடியும் பி கிளையண்டுகள் மற்றும் சேவையகங்கள் 2 முக்கிய கூறுகளைக் கொண்டுள்ளன ஒன்று பயனர் முகவர் செய்தியைத் தயாரிப்பது உறைக்குள் அடைப்பது அதாவது சில பிரபலமான முகவர்கள் ஆரம்பத்தில் உங்கள் தண்டர்பேர்ட் யூடோரா மற்றும் நிறைய பிற முகவர்களைக் கொண்டிருக்கலாம் இது எங்கள் அஞ்சல் துறைக்கு பல வழிகளில் ஒத்திருக்கிறது ஒரு மெயில்டிரான்ஸ்பர் ஏஜென்ட் இணையம் முழுவதும் அஞ்சலை மாற்ற இருக்கிறார் ஒரு எம் டி ஏ கிளைன்ட் இதில் உள்ளது தொடர்புடைய எம் ஏ சேவையகம் உள்ளது மற்றும் மறுமுனையில் உள்ள ஒரு பயனர் முகவர் அந்த அது செய்தியைப் படிக்கும் இது 2 வழி விஷயமாக இருந்தால் அது அனுப்பலாம் மற்றும் அது சேவையகத்தை அணுகலாம் சர்வர் விஷயங்கள் ஒரு எஸ் பி டீமன்கள் இரண்டு இறுதியில் இயங்கும் என்னிடம் என்ன இருக்க முடியும் இந்த மெயில்களைத் தொடர்பு கொள்ளக்கூடிய 2 வெவ்வேறு அஞ்சல் சேவையகங்களை நம்மிடம் வைத்திருக்க முடியும் இந்த அஞ்சல் சேவையகத்திற்குள் நுழைந்து அதிலிருந்து அஞ்சல்களைப் பெறும் பிற பயனர்கள் எங்களிடம் உள்ளனர் இங்கே தனிப்பட்ட அஞ்சல் பெட்டிகள் என்னிடம் உள்ளன எங்களிடம் itkgp அஞ்சல் சேவையகம் அல்லது cac சேவையகத்தில் தனிப்பட்ட அஞ்சல் பெட்டிகள் உள்ளன நாம் ஒருவித நேரடி வலை இணைப்பு மூலம் சேவையகத்துடன் இணைக்கிறோம் அல்லது நான் அந்த அஞ்சலை வேறு சில வாடிக்கையாளர்களுக்கு அனுப்புகிறேன் நாம் அதைப் பற்றி பேசுவோம் இவை பயனர் முகவர்கள் அஞ்சல் பரிமாற்ற முகவர்கள் எனவே அம்புக்குறியில் கொஞ்சம் சிக்கல் உள்ளது அது இங்கே இருந்திருக்க வேண்டும் இது இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்க வேண்டும் எஸ்எம்டிபி மற்ற எம்டிஏக்களை அஞ்சல் அனுப்ப அனுமதிக்கும் ரிலேக்களைப் பயன்படுத்த அனுமதிக்கிறது ஏ ஒரு சர்வர் கிளையன்ட் சர்வர் மற்றும் கிளையண்டாக செயல்படுவதைத் தவிர இது எம் ஏ ரிலேவையும் அனுமதிக்கிறது எனவே ஒரு மெயிலைப் பெறுவது இணையத்திற்கு மற்ற அஞ்சல்களுக்கு அனுப்பப்படுகிறது அஞ்சல் நுழைவாயில் எஸ் பி ஐத் தவிர அவைகளின் நெறிமுறையால் தயாரிக்கப்பட்ட அஞ்சல் ரிலே மற்றும் எஸ் பி க்கு மாற்ற பயன்படுகிறது இது அடிப்படையில் இது ஒரு சேவையகத்திலிருந்து மற்றொரு சேவையகத்திற்கு ஒளிபரப்பாகிறது அஞ்சல் வித்தியாசமாக இந்த வெவ்வேறு ரிலேக்களுக்குச் சென்று விஷயங்களை அடைகிறது அங்கு அது ஒரு அஞ்சலாக செயல்படுகிறது எங்களிடம் அந்த அஞ்சல் நுழைவாயில் உள்ளது இது அந்த அஞ்சலை விஷயத்தின் மறுமுனைக்கு செல்ல அனுமதிக்கிறது இப்போது நீங்கள் மின்னஞ்சலின் வழக்கமான வடிவமைப்பைப் பார்க்க வேண்டும் மெயில் என்பது ஒரு உரை கோப்பு உறை அதில் அனுப்புநர் முகவரி ரிசீவர் முகவரி மற்றும் விஷயங்களின் பிற தகவல்கள் உள்ளது செய்தியில் ஒரு மின்னஞ்சல் தலைப்பு உள்ளது அனுப்புநர் பெறுநரையும் செய்தியின் பொருளையும் மற்றும் பிற தகவல்கள்களை வரையறுக்கிறது மற்றும் அஞ்சல் உடலில் செய்தியின் உண்மையான தகவல்கள் உள்ளன இது வழக்கமான விஷயம் முகவரிக்கு அனுப்பப்பட்ட ஏதோவொன்றிலிருந்து அஞ்சல் அனுப்பவும் மற்ற விவரங்கள் உள்ளன பின்னர் அந்த உண்மையான சூழல் எங்களிடம் உள்ளது உறை எங்களிடம் உள்ளது இது தலைப்பு செய்தி மற்றும் உடல் பகுதியைக் கொண்ட ஒட்டுமொத்த செய்தி ஆகும் நீங்கள் வெவ்வேறு எஸ் பி முக்கிய வார்த்தைகளைப் பார்த்தால் அல்லது எஸ் பி என்றால் அந்த செயல்பாட்டு தொகுதிகள் ஒன்று ஹலோ அனுப்புநரின் ஹோஸ்ட் டொமைன் பெயர் அஞ்சல் அனுப்பியவரின் மின்னஞ்சல் முகவரி பெறப்பட்டது நோக்கம் பெற்ற பெறுநரின் மின்னஞ்சல் தரவு செய்தியின் உடல் மற்றும் குய்ட் அல்லது இந்த விஷயத்தை விட்டு வெளியேறுதல் பி இன் கீழ் அஞ்சலில் இருக்கும் நிலையான சொற்கள் எங்கள் HTTP கலந்துரையாடல் அல்லது HTTP விரிவுரையின் போது நாங்கள் அதைப் பற்றி பேசினோம் என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் டெல்நெட் பயன்படுத்தலாம் டெல்நெட்டைப் டபியூ டபியூ டபியூ டாட் ஐஐடிஜிபி டாட் ஏசி டாட் பிளாங்க் 80 வழங்கப்பட்டால் எந்தவொரு பாதுகாப்புத் தடையும் தெரியாது அது அந்த துறைமுகம் 80 உடன் பேசும் பின்னர் தொடரும் நீங்கள் இடுகை மற்றும் கருத்து வகையைப் பெறலாம் இங்கே எனக்கு அஞ்சல் சேவையகம் தெரிந்தால் நான் அனுமதிக்கப்பட்டால் நான் இணைக்க முடியும் டெல்நெட் சிஏசி டாட் ஐஐடி கேஜிபி ஏசி டாட் cac dot iit kgp ac dot என்று என்னால் சொல்ல முடியும் அங்கீகாரத்திற்குப் பிறகு அது எனக்குத் தரும் அந்த மெயில் இருந்து பெறப்பட்டது தரவு மற்றும் விஷயங்களின் வகைகளை இதை எல்லாம் நான் பயன்படுத்த முடியும் நான் எந்த தனி பிராண்ட் எண்டு தொகுதி அல்லது முகவர் வைத்திருப்பதற்கு பதிலாக என்னால் இப்படி தொடர்பு கொள்ள முடியும் அதுதான் சாத்தியம் விஷயம் முழுவதும் ஒன்றிணைக்கக்கூடிய சேவைகளைக் கொண்டிருப்பது இதன் அழகு இன்னும் சில முக்கிய வார்த்தைகள் உள்ளன அதாவது மீட்டமைத்தல் வெரிபை அல்லது பெயரை சரிபார்ததல் நூப் டர்ன் ஏஸ்பின் அதாவது அஞ்சல் பட்டியல் விரிவாக்கம் ஹெல்ப் இவை கூடுதல் முக்கிய சொற்கள் அல்ல நாங்கள் சொல்வது மிகவும் பிரபலமான முக்கிய சொற்கள் அல்ல ஆனால் இவை எஸ் பி யிலும் அனுமதிக்கப்படுகின்றன சில நிலைக் குறியீடுகள் உள்ளது 2 என்பது வெற்றி பின்னர் 3 என்பது கட்டளையை மேலும் தகவலுடன் ஏற்றுக்கொள்ளலாம் 4 என்பது கட்டளை நிராகரிக்கப்பட்டது ஆனால் பிழை நிலை தற்காலிக உரிமை மற்றும் 5 என்பது மோசமான கட்டளை மற்றும் மோசமான பயனர் பி தகவல்தொடர்பு கையாள வெவ்வேறு 3 இலக்க குறியீடு உள்ளன இங்கே சொல்வது போல் எம் ஏ இது டி பி இணைப்பு நிறுவப்பட்டுள்ளது பின்னர் அந்த 220 சேவை தயாராக உள்ளது அதாவது 2 ஐ நாம் பார்த்தது போல் 2 வெற்றிக்குரிய விஷயம் பின்னர் ஹலோ சில செய்தி செல்கிறது பின்னர் இது சரி என்று கூறுகிறது ஆரம்பத்தில் இணைப்பு கிளையன்ட் மற்றும் சர்வர் ஆகிய இரண்டிற்கும் இடையே நிறுவப்பட்டுள்ளது இணைப்புக்கான வாடிக்கையாளர் கோரிக்கை தருகிறது சேவையகம் 220 உடன் தயாராக உள்ளது பின்னர் அது ஒரு ஹலோ செய்தியை அனுப்புகிறது பின்னர் அது பெறப்பட்டதாக பதிலளிக்கிறது நீங்கள் விஷயங்களை விரிவாக்க சென்றால் அது ஒரு OK மெசேஜுடன் பதிலளித்த மெயிலிலிருந்து செல்கிறது இந்த OK செய்திக்கு இது 2 பெறப்பட்டது பின்னர் தரவு கொடுங்கள் பின்னர் அஞ்சல் உள்ளீட்டைத் தொடங்கி இந்த பிற தகவல்களைச் செய்யுங்கள் இது ஒரு வெற்று வரியுடன் கூடிய தலைப்பு நீங்கள் செய்தியின் உடலில் செல்லுங்கள் பின்னர் உடல் தொடர்கிறது பின்னர் முடிவடைகிறது அது 250 டிரைவ் என்று கூறுகிறது அஞ்சல் மெயில் நுழைவாயிலில் அல்லது எம் ஏ நோக்கி தள்ளப்பட்டுள்ளது என்று அது கூறுகிறது இணைப்பு முடித்தல் என்பது அஞ்சல் வாடிக்கையாளரால் ஒரு முறையான குய்ட் ஐ அனுப்புவதாகும் அஞ்சல் 221 எம்டிஏ அனுப்பிய நெருக்கமான செய்திகளைப் பெறுகிறது இப்போது எங்கள் பொதுவான எஸ்எம்டிபி இல் சில சிக்கல்கள் உள்ளன அனைத்து வகையான தரவுத்தொகுப்பையும் கையாள முடியாத எஸ்எம்டிபி ஐ நீட்டிக்கிறது இது ஒரு எஸ்எம்டிபி நீட்டிப்பாகும் இது எம்ஐஎம்ஈ பல்நோக்கு இணைய அஞ்சல் நீட்டிப்பு என்று நாங்கள் கூறுகிறோம் ஆஸ்கி அல்லாத எழுத்தை என்விடி அல்லது நெட்வொர்க் மெய்நிகர் டெர்மினல் ஆஸ்கி எழுத்துக்குறியாக மாற்றியது இல்லையெனில் அது விஷயத்துடன் தொடர்பு கொள்ள முடியாது இப்போது நாம் உரை பயன்பாடு படம் ஆடியோ வீடியோ ஆகியவற்றைக் கொண்டிருக்கலாம் இவை அனைத்தையும் எம்ஐஎம்ஈ க்குத் தள்ளலாம் நாம் வழக்கமாக அந்த விஷயங்களை வேறு ஏதேனும் ஒரு வடிவத்தில் அஞ்சலுடன் இணைக்கிறோம் ஆகவே ஆஸ்கி அல்லாத தன்மை இருந்தால் பரிமாற்றத்தில் சிக்கல் இருக்கலாம் ஏனென்றால் அந்த தப்பிக்கும் தன்மை முதலியன விஷயத்தை குறுக்கிடக்கூடும் இந்த எம்ஐஎம்ஈ அதை கவனித்துக்கொள்கிறது இது 7 பிட் என்விடி ஆஸ்கிஐயாக மாற்றுகிறது இது எஸ்எம்டிபி உறை ஒரு பேலோடாக எடுக்கும் மேலும் தொடர்பு 2 முடிவில் இந்த எஸ்எம்டிபி சேவையக கிளையண்டுக்கு இடையில் உள்ளது மறுமுனையில் பயனர் டிகோட் செய்யக்கூடிய எம்ஐஎம்ஈ உள்ளது இந்த பல்நோக்கு இணைய அஞ்சல் நீட்டிப்பு இருவருக்கும் இடையில் ஆஸ்கி அல்லாத வகை எழுத்துக்குறி தொகுப்புகளுடன் தொடர்புகொள்வதற்கான வழியை வழங்குகிறது இது உரை பயன்பாடு படம் ஆடியோ வீடியோ ஆகியவற்றைக் கொண்டுள்ளது சில விஷயங்கள் தடுக்கப்படும் சூழ்நிலை இருக்கலாம் நீங்கள் சில அஞ்சல் சேவையகங்கள் விண்ணப்பம் அல்லது இயங்கக்கூடிய கோப்புகளை ஏற்காமல் இருக்கலாம் சில அஞ்சல் சேவையகங்கள் வீடியோ கோப்புகளை ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம் மேலும் சிலவற்றின் அளவைக் கட்டுப்படுத்தலாம் அவை மேல் அடுக்கு பயன்பாடு மேலே உள்ள எஸ் பி க்கு வெவ்வேறு கட்டுப்பாடுகள் உள்ளன அடிப்படை எஸ் பி 2 2 எஸ் பி சேவையக கிளையன்ட் அமைப்புக்கு இடையில் தொடர்பு கொள்ள அனுமதிக்கிறது மின்னஞ்சல் தலைப்புக்கும் உடல் தலைப்பிற்கும் இடையில் பொதுவான எம்ஐஎம்ஈ தலைப்புகள் உள்ளன இது எங்கள் மின்னஞ்சல் தலைப்பு உடல் தலைப்பு மற்றும் இந்த 2 க்கு இடையில் உள்ளது என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் அது ஒரு எம்ஐஎம்ஈ பதிப்புடன் வருகிறது அதாவது உள்ளடக்க வகை உள்ளடக்க பரிமாற்ற குறியீட்டு வகை உள்ளடக்க ஐடி மற்றும் உள்ளடக்க விளக்கம் இவை எம்ஐஎம்ஈ தலைப்பில் உள்ளன பல்வேறு வகையான விஷயங்கள் என்னவாக இருக்கும் என்று எடுக்கும் போது அவை பல பகுதி செய்தி படம் வீடியோ ஆடியோ பயன்பாடு போன்ற பல மாறிலிகள் உள்ளன படங்களை 7 பிட் 8 பிட் பைனரி அடிப்படை 64 மேற்கோள் அச்சிடத்தக்கது மற்றும் பலவற்றை எப்படி குறியாக்கம் செய்வது என வெவ்வேறு உள்ளடக்க பரிமாற்ற குறியாக்கம் இருக்கலாம் எம்ஐஎம்ஈ ஆனது வெவ்வேறு வகையான தரவைக் கையாள ஒரு தலைப்புகளின் சிறப்பான தொகுப்பைக் கொண்டுள்ளது என்பதை நாம் காண்கிறோம் ஏ மற்றும் அஞ்சல் அணுகல் நெறிமுறை இது மற்றொரு விஷயம் என்னிடம் ஒரு அஞ்சல் சேவையகம் இருந்தால் அந்த அஞ்சலை நான் எவ்வாறு அணுக முடியும் ஏ பயனரின் அஞ்சல் பெட்டிக்கு மின்னஞ்சலை வழங்குகிறது பயனரின் அஞ்சல் பெட்டி அஞ்சல் சேவையகத்தில் உள்ளது பல விநியோக மாதிரிகள் திசைவிகள் ACL கள் மற்றும் விஷயங்களின் வகைகளுடன் சிக்கலானதாக இருக்கலாம் எக்சிம் போஸ்ட்ஃபிக்ஸ் சென்ட்மெயில் ஆகியவை உள்ளன இவை விஷயங்களில் செயல்படும் அஞ்சல் சேவையகம் அல்லது அஞ்சல் கிளையன்ட் என்று நாம் சொல்லுகிறோம் இப்போது இந்த அஞ்சல் அணுகல் நெறிமுறை பயனரால் அஞ்சல் பெட்டியிலிருந்து மின்னஞ்சலை மீட்டெடுக்க பயன்படுத்தலாம் இரண்டு பிரபலமான விஷயத்தில் POP3 மற்றும் IMAP4 உள்ளன எனவே இவை 2 பிரபலமான அஞ்சல் அணுகல் நெறிமுறைகள் அது என்ன செய்கிறது அது அந்த மெயில் சர்வரில் உள்ள அனைத்து செய்திகளிலிலும் உள்ளது இந்த POP3 POP3 உண்மையில் அந்தச் செய்தியை அஞ்சல் சேவையகத்திலிருந்து இழுக்கிறது அல்லது சில சந்தர்ப்பங்களில் அது புஷ் புல் வடிவத்தில் செல்கிறது மற்றும் அந்த மின்னஞ்சல் அணுகல் நெறிமுறைக்கு நாங்கள் என்ன பார்க்கிறோம் என்பதை அணுகவும் இதேபோல் ஐஎம்ஏபியும் இதே பாணியில் செயல்படுகிறது தபால் அலுவலக நெறிமுறை அல்லது POP3 இது எளிது பயனர்கள் தங்கள் மின்னஞ்சல்களின் பட்டியலைப் பெற அனுமதிக்கிறது பயனர்கள் தங்கள் அஞ்சல்களை மீட்டெடுக்கலாம் பயனர்கள் தங்கள் கணினிகளில் அஞ்சல்களை நீக்கலாம் அல்லது வைத்திருக்கலாம் மற்றும் சேவையக வளங்களை குறைக்கலாம் வேறுவிதமாகக் கூறினால் இந்த POP3 அல்லது IMAP கூட ஒவ்வொரு அஞ்சலையும் நிர்வகிக்க பயனரை அனுமதிக்கிறது மற்றும் பயனருக்கு அதன் அஞ்சல் சேவைகளைக் கையாள ஒரு முன்பக்கத்தை கொடுக்க முடியும் மறுபுறம் IMAP v4 என்பதின் அடிப்படை தத்துவம் ஒன்றே இது POP3 ஐ விட அதிக அம்சங்களைக் கொண்டுள்ளது பதிவிறக்குவதற்கு முன்பு பயனர் மின்னஞ்சல் தலைப்பை சரிபார்க்கலாம் IMAP4 விஷயத்தில் பயனர் பதிவிறக்குவதற்கு முன் தலைப்பைச் சரிபார்க்கலாம் பின்னர் பதிவிறக்கம் செய்யலாமா இல்லையா என்று முடிவு எடுக்கவும் எந்த இடத்திலிருந்தும் மின்னஞ்சலை அணுகலாம் பதிவிறக்குவதற்கு முன் ஒரு குறிப்பிட்ட எழுத்துக்குறி மின்னஞ்சலைத் தேடலாம் அதாவது பயனருக்கு தனது அஞ்சல் பெட்டியை வேறு அர்த்தத்தில் கையாள அதிக மேலாண்மை அல்லது கட்டுப்பாட்டை வைத்திருக்கிறது பயனர் மின்னஞ்சலின் ஒரு பகுதியை பதிவிறக்கம் செய்யலாம் பயனர் ஒரு சேவையகத்தின் அஞ்சல் பெட்டிகளை உருவாக்கலாம் நீக்கலாம் மறுபெயரிடலாம் இது அஞ்சல் சேவையகத்தில் உள்ள ஒரு சொந்த அஞ்சல் பெட்டி இது ஒரு அஞ்சல் பெட்டியைக் கையாள்வதில் நிறைய நெகிழ்வுத்தன்மையைக் கொடுக்கிறது எனவே IMAP அல்லது IMAP பதிப்பு 4 இன் விஷயத்தில் இது ஒரு பகுதியாகும் இந்த அஞ்சலின் எஸ் பி எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பற்றிய விரிவான கண்ணோட்டத்தைக் காண்கிறோம் பி அல்லது சிம்பிள் நெட்வொர்க் மேனேஜ்மென்ட் புரோட்டோகால் என்று மற்றொரு நெறிமுறை பி இன் மிக இன்றியமையாத நோக்கம் அல்லது அடிப்படைக் குறிக்கோள் நெட்வர்க்குகளின் அம்சங்களையும் நெட்வொர்க் தொடர்புடைய அனைத்து விண்ணப்பதையும் நிர்வகிக்க வேண்டும் என்பதாகும் நெட்வொர்க்கை நிர்வகிக்க அனுமதிக்கும் ஒரு நெறிமுறை ஆகும் தரவு முதலியவற்றை ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு மாற்றுவதே இதன் முக்கிய நோக்கம் பி இன் வழக்கில் இது முதன்மையாக நெட்வொர்க்கை நிர்வகிப்பது ஆகும் குறிப்பாக நெட்வொர்க் விரிவடையும் போது ஒட்டுமொத்த மேலாண்மை ஒரு பெரிய பிரச்சினையாகிறது தோல்வியிலிருந்து மட்டுமல்ல சிறந்த அலைவரிசை சேவையை வழங்ககுவதும் பி இரண்டு முக்கிய செயல்பாடுகள் ஒன்று கண்காணித்தல் அதாவது நெட்வொர்க்கின் ஆரோக்கியத்தை உறுதி செய்வதற்காக நெட்வொர்க் நிர்வாகிகள் தங்கள் நெட்வொர்க்குகளை கண்காணிக்க எஸ் பிஐ செயல்படுத்துகிறார்கள் வேறு விஷயங்கள் உள்ளன ஆனால் இது நெட்வொர்க்கின் ஆரோக்கியம் முன்னறிவிப்பு பயன்பாடுகள் மற்றும் திறன் மற்றும் சிக்கல் தீர்மானங்களை உறுதி செய்கிறது இது ஒன்று நெட்வொர்க்கை கண்காணிப்பதாகும் பி யின் மற்ற பகுதி நெட்வொர்க் நிர்வாகியின் வலையமைப்பின் அம்சங்களை பாதிக்கும் திறனை வழங்குகிறது நெட்வொர்க் செயல்பாட்டைக் கட்டுப்படுத்தும் மதிப்புகள் மாற்றப்படலாம் இது பிணைய சிக்கல்களுக்கு விரைவாக பதிலளிக்க அனுமதிக்கிறது ஒருவர் கண்காணிக்கிறார் அந்த சமயத்தில் என்ன விஷயம் என்பது குறித்த வழக்கமான தகவல்களைப் பெறுகிறது அது மற்றொன்று அந்த தகவலை அடிப்படையாகக் கொண்டது நெட்வொர்க் மேலாளர் அல்லது நிர்வாகி விஷயங்களை அழைக்கலாம் இதன் அர்த்தம் இது புதிய நெட்வொர்க் மாற்றங்களை செயல்படுத்துதல் நிகழ்நேர சோதனையை மேம்படுத்துதல் போன்றவற்றை நிர்வகிக்க முடியும் அது எவ்வாறு பாதிக்கப்படுகிறது மற்றும் நெட்வொர்க்கில் அது செய்யக்கூடிய விஷயங்களின் வகை ஆகியவற்றை நிர்வகிக்க முடியும் அங்கு சில முகவர்கள் இருக்க வேண்டும் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால் நெட்வொர்க்கின் நிலை அல்லது நெட்வொர்க் பற்றிய தகவலைப் புகாரளிக்கும் எஸ் பி முகவர்கள் தேவைப்படுகிறது பி ஒரு மேலாளர் கிளையன்ட் துணை முகவர் மாதிரியை செயல்படுத்துகிறது மேலும் இது கிளையன்ட் சர்வர் மாதிரியுடன் மிக நெருக்கமாக ஒத்துப்போகிறது ஒரு முகவர் சார்ந்த விஷயங்கள் உள்ளது RFC 1157 ஒரு எஸ் பி சமூகத்தில் சம்பந்தப்பட்ட கூறு மற்றும் தொடர்புகளை வரையறுக்கிறது இதில் மேலாண்மை தகவல் தளம் அல்லது எம்ஐபி எஸ் பி முகவர் ஒரு எஸ் பி மேலாளர் மற்றும் எஸ் பி துணைக்குழு ஆகியவை அடங்கும் பி இன் இந்த செயல்பாட்டிற்கு தேவையான விஷயங்கள் ஆகும் பி முகவர் என்பது ஒரு நெட்வொர்க் கருவியில் இயங்கும் ஒரு மென்பொருள் இது ஹோஸ்ட் திசைவி அச்சுப்பொறி மற்றும் பிறவற்றாக இருக்கலாம் மேலும் தரவுத்தளத்தின் உள்ளமைவு அல்லது தற்போதைய நிலை குறித்த தகவல்களைப் பராமரிக்கிறது வேறு அர்த்தத்தில் இந்த நெட்வொர்க் இணைப்பு எங்கிருந்தாலும் திசைவி போன்ற விசேஷமான இடைநிலை விஷயங்களைப் போல நாம் நிர்வகிக்கப்பட வேண்டும் இந்த எஸ் பி முகவர்கள் ஒரு குறிப்பிட்ட சாதனங்களில் இயங்குகிறது இது ஹோஸ்ட் நெட்வொர்க் பிரிண்டர் திசைவி மற்றும் அல்லது எந்த நெட்வொர்க் வகை சாதனங்களிலும் இயங்கும் ஒரு மென்பொருள் ஆகும் இது ஹோஸ்ட் பிணைய அச்சுப்பொறி ஒன்று இயங்குவது ஒரு திசைவி மற்றும் அல்லது சாதனங்களின் எந்த நெட்வொர்க் வகை ஒரு மென்பொருள் உள்ளது மேலும் இது தரவுத்தளத்தின் உள்ளமைவு மற்றும் தற்போதைய நிலை பற்றிய தகவல்களைப் பராமரிக்கிறது தரவுத்தளத்தில் உள்ள தகவல்கள் மேலாண்மை தகவல் தளத்தில் அல்லது எம்ஐபி களில் விவரிக்கப்பட்டுள்ளன இந்த மேலாண்மை தகவல் தளங்கள் பராமரிக்கப்படும் ஒரு குறிப்பிட்ட கட்டமைப்பை இது கொண்டுள்ளது பி மேலாளர் என்பது எஸ் பி முகவருடன் முகவரியில் உள்ள தரவுத்தளத்தை வினவ அல்லது மாற்றுவதற்காக இணைக்கும் ஒரு பயன்பாட்டு நிரலாகும் மேலாளர் தரவிற்கான முகவரை வினவ அல்லது தரவுத்தளத்தை புதுப்பிக்க அல்லது தரவுத்தளத்தை மாற்ற எஸ் பி முகவருடன் இணைகிறார் எஸ்என்எம்பி நெறிமுறை என்பது எஸ்என்எம்பி முகவர்கள் மற்றும் மேலாளரால் தரவு அனுப்ப மற்றும் பெற அனுப்பப்படும் பயன்பாட்டு அடுக்கு நெறிமுறை ஆகும் அது தரவு அனுப்பவோ பெறவோ எஸ் பி ஏஜன்ட்டுகள் மற்றும் மேலாளர் பயன்படுத்தப்படும் ஒரு பயன்பாட்டு அடுக்கு நெறிமுறையைப் கொண்டு உள்ளது பி நெறிமுறை அடிப்படை நெறிமுறை நம்மிடம் என்ன இருக்கிறது தரவைச் சேகரிக்கும் முகவர் எங்களிடம் இருக்கிறார் தரவுத்தளத்தைக் கொண்டிருப்பதற்கான மேலாண்மை தகவல் தளம் எங்களிடம் உள்ளது எங்களிடம் எஸ் பி மேலாளர் உள்ளார் தரவுத்தளத்தை வினவவும் மாற்றவும் எஸ் பி முகவர்களை தொடர்பு கொள்ளும் பயன்பாட்டு நிரல் உள்ளது எங்களிடம் ஒரு எஸ் பி நெறிமுறை உள்ளது இது பயன்பாட்டு அடுக்கு நெறிமுறையாகும் இது எஸ் பி முகவர்கள் மற்றும் மேலாளர் தரவை அனுப்புகிறது மற்றும் பெறுகிறது மேலாண்மை நிலையம் அதாவது நாம் அந்த குறிப்பிட்ட கட்டமைப்பு பார்த்தால் எஸ் பி மேலாளர் செயல்முறை எஸ் பி இயங்கும் இடத்தில் இந்த நெறிமுறை இயங்குகிறது பி தற்செயலாக UDP இல் இயங்கும் இடத்தில் இந்த மேலாண்மை நிலையம் உள்ளது ஐபி வரிசையில் எங்களிடம் உள்ளது பின்னர் ஐபி நெட்வொர்க் மற்றும் தரவு விஷயங்கள் உள்ளன ஒரு கேள்வி இருந்தால் அதன் வழியாக செல்கிறது மற்றும் இந்த முகவர்கள்களை அணுகுகிறது மேலாளரிடமிருந்து கேள்வி முகவரிடம் செல்கிறது அவை தரவு அல்லது பொறிகள் விஷயங்களுக்கு வரும் பி முகவருக்கு ஒரு எம்ஐபி அல்லது மேலாண்மை தகவல் தளம் உள்ளது என்பதை நாங்கள் விவாதிக்கிறோம் இது தரவுத்தள முகவரியைக் கொண்டுள்ளது மேலாளர் மற்றும் இந்த முகவர் சில பிணைய சாதனங்களில் அமர்ந்திருக்கிறது பி செய்திகள் இந்த இரண்டிற்கும் இடையே தொடர்பு கொள்கிறது மேலாளரின் இந்த இரண்டு எஸ் பி மற்றும் முகவரின் எஸ் பி க்கு இடையில் தொடர்பு கொள்கிறது இந்த எம்ஐபி என்ன மேலாண்மை பொருளை குறிப்பிடுகிறது எம்ஐபி என்பது உரை கோப்பு ஆகும் இது ஒரு தொடரியல் பயன்படுத்தி பெயரிடப்பட்ட பொருளை விவரிக்கிறது இது சுருக்க தொடரியல் குறியீடு 1 இல் விவரிக்கப்பட்டுள்ளது ASN 1 ஒரு முறையான மொழி ஆனது தரவு மற்றும் அதன் பண்புகளை விவரிக்கிறது இது ஒரு நிலையான சூத்திரம் மற்றும் நிலையான பிரதிநிதித்துவ வழி லினக்ஸில் எம்ஐபி கோப்புகள் கோப்பகத்தில் உள்ளன அதுவும் அந்த குறிப்பிட்ட கோப்பகத்தில் உள்ளன எம்ஐபி 2 RFC 1213 இல் வரையறுக்கப்பட்டுள்ளது RFC 1213 TCPIP நெட்வொர்க்கின் நிர்வகிக்கப்பட்ட பொருள்களை வரையறுக்கிறது இவை விஷயங்களில் உள்ள தரவின் தரவுத் தளமாகும் எந்த பொருளை நிர்வகிக்க வேண்டும் நிர்வகிக்கப்பட்ட பொருள்கள் ஒவ்வொரு நிர்வகிக்கப்பட்ட பொருளுக்கும் ஒரு பொருள் அடையாளங்காட்டி அல்லது ஓஐடீ ஒதுக்கப்படுகின்றன ஓஐடீ என்பது எம்ஐபி கோப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது பொருள் அடையாளங்காட்டி என்றால் என்ன பொருள் அடையாளங்காட்டி என்பது எம்ஐபி கோப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஓஐடீ ஐ 2 தசமப் புள்ளி அல்லது ஒரு உரைச் சரத்தால் பிரிக்கப்பட்ட முழு எண்களின் வரிசையாகக் குறிப்பிடலாம் இது முழு எண் இன் வரிசையாகும் இது தசம புள்ளிகள் மற்றும் உரை சரம் மூலம் பிரிக்கப்படுகிறது சமீபத்தில் இங்கே உதாரணம் இல்லை ஆனால் நீங்கள் எந்த தர புத்தக அல்லது விஷயம் சரிபார்க்க என்றால் எனவே நீங்கள் அது குறிப்பிடப்படுகின்றன என்பதை பார்க்கலாம் பி மேலாளர் பொருளைக் கோருகையில் நீங்கள் ஓஐடீ அல்லது பொருள் அடையாளங்காட்டியை எஸ் பி முகவருக்கு அனுப்புகிறீர்கள் அந்த வகையில் மேலாளர் சில மேலாண்மை சிக்கல்களைத் தேடுகிறது என்றால் ஒரு குறிப்பிட்ட தரவு அல்லது தகவலுக்கு மட்டுமே கண்டுபிடிக்க முடியும் இது இப்படி இணைக்க முடியும் நாம் கீழே உள்ள எஸ் பி நெறிமுறையைப் பார்க்கலாம் பி மேலாளர் மற்றும் எஸ் பி ஏஜன்ட்டுகள் ஒரு எஸ் பி வரைமுறையின் மூலம் தகவல்தொடர்பு கொள்கின்றன பொதுவாக மேலாளர் கேள்விகள் மற்றும் முகவர்கள் பதில்களை அனுப்புகிறார் மேலாளர் வினவல்களுக்கு முகவர் பதில்களை அனுப்புகிறது விதிவிலக்கு பொறிகள் முகவர்களால் தொடங்கப்பட வேண்டும் வெளிப்புற சூழ்நிலைகள் இருந்தால் மேலாளரிடம் தள்ளப்படும் முகவர்கள் மூலம் பொறிகள் தொடங்கப்படும் ஒரு பக்க மேலாளர் அல்லது பிற முகவர் கோரிக்கைகளுக்கு பதில் கிடைக்கும் இது போர்ட் 161 இல் இருந்தால் அடுத்த கோரிக்கைகளைப் பெறுங்கள் மற்றும் அடுத்த பதில் மேலும் இது இப்படியே செல்கிறது கோரிக்கை மற்றும் பதிலை அது கூறியது எந்தவொரு கோரிக்கையும் இல்லாமல் ஒரு பொறி இருந்தால் அது எஸ் பி மேலாளருக்கு பொறி செய்தியை அனுப்ப முடியும் பி வரைமுறையின் வழக்கில் அதில் ஒரு வேண்டுகோள் உள்ளது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பொருளுக்கான மதிப்பை கோருங்கள் அடுத்த கோரிக்கையைப் பெறுகிறது ஓஐடீ இன் சொல்லகராதி வரிசைப்படி அடுத்த பொருளின் மதிப்பை கோருகிறது அது அதைக் கோருகிறது கோரிக்கைகளை அமைக்கவும் அது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பொருளின் மதிப்பை மாற்றுவதற்கான கோரிக்கை செட் கோரிக்கையாகும் கோரிக்கையை அமைக்க விரும்புகிறார் பதிலளிக்கவும் வேண்டுகோள் பெறுதல் பதில் பெறுதல் கோரிக்கை அடுத்த வேண்டுகோள் பெறுதல் அல்லது கோரிக்கையை அமைத்தல் ஆகியவற்றுக்கு பதில் SNMP முகவரால் அனுப்பப்பட்டது நம்மிடம் என்ன இருக்கிறது ஒன்று விஷயத்தை கோருவது மற்றொரு வகை விஷயம் கோரிக்கையை அமைப்பது இது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பொருளை மாற்றுவதற்கான கோரிக்கை மேலும் அது விஷயத்தின் பதிலைப் பெறுகிறது பொறி என்பது ஒரு எஸ் அது எஸ் பி மேலாளரிடமிருந்து எஸ் பி மேலாளருக்கு எந்த கேள்வியும் இல்லாமல் எஸ் பி முகவரியால் அனுப்பப்பட்ட அறிவிப்பாகும் இது முகவரின் சில நிகழ்வுகளால் தூண்டப்படுகிறது முகவருக்கு சில குறிப்பிட்ட நிகழ்வுகள் இருக்கலாம் அது உடனடியாக மேலாளருக்கு தெரிவிக்க விரும்புகிறது இந்த பொறி செய்திகள் அதற்கானவை பி பதிப்புகள் பொதுவாக 3 பதிப்புகள் செயலில் உள்ளன எஸ் பி பதிப்பு ஒன்று 1990 ல் வந்தது பதிப்பு 2 சி இது 1996 வந்தது மற்றும் பதிப்பு 3 2002 வந்தது ஆகும் இந்த விஷயங்கள் மற்றும் பதிப்பு 2 பாதுகாப்பு சிக்கல்களைத் தீர்க்க பதிப்பு 3 முயற்சிகள் உள்ளன பி ஏஜன்ட்டுகள் மற்றும் மேலாளர்கள் நெறிமுறை அனைத்து 3 பதிப்புகளை ஆதரிக்கிறது இந்த அனைத்து பகுதிகளையும் ஆதரிக்கும் எஸ் பி முகவர்கள் மற்றும் மேலாளர் உள்ளது இது நெறிமுறையின் 3 பதிப்புகள் பி பாக்கெட்டின் பொதுவான வடிவம் இதில் எஸ் பி 1 கெட் செட் செய்திகள் கடவுச்சொல்லாக பயன்படுத்தப்படும் தெளிவான உரை சரம் உள்ளன PDU கள் எஸ் பி 132 பிட் மற்றும் எஸ் பி 2 க்கு 64 பிட் ஆகும் தனித்துவமான ஐடி ஆனது பதிலுடன் கோரிக்கையுடன் பொருந்தக்கூடியது இல்லையெனில் கோரிக்கை பதில் அது யாருடைய பதிலுடன் உள்ளது என்பதை அடையாளம் காண சில தனித்துவமான ஐடி நம்மிடம் இருக்க வேண்டும் இறுதியாக எஸ் பி பாதுகாப்பில் சிக்கல் உள்ளது ஏனெனில் இது வெவ்வேறு பிணைய சாதனங்களைப் பற்றிய தகவல்களைக் கொண்டு வந்து குவிக்கிறது பாதுகாப்பு ஒரு பெரிய சவாலாக மாறும் பி பதிப்பு 1 குறியாக்கம் இல்லாமல் எளிய உரையாக அங்கீகரிக்க எளிய உரை சமூக சரத்தை பயன்படுத்துகிறது வி2 பாதுகாப்பு சிக்கல்களை சரிசெய்ய வேண்டும் ஆனால் முயற்சி ஆனால் முடியவில்லை இறுதியாக எஸ் பி பதிப்பு 3 ஏராளமான பாதுகாப்பு அம்சங்களைக் கொண்டுள்ளது பாக்கெட் சிதைக்கப்படவில்லை என்பதை உறுதிசெய்வது ஒருமைப்பாடு சிக்கல் தரவு சரியான மூலமாக இருப்பதை உறுதி செய்தல் அங்கீகாரம் செய்தல் போன்றவை ஆகும் அங்கீகரிக்கப்படாத சில முகவர் அல்லது நபர் அல்லது எதுவாக இருந்தாலும் செய்தியைப் படிக்க முடியாது என்பதை உறுதிசெய்கிறது அதாவது தனியுரிமை அல்லது ரகசியத்தன்மை பராமரிக்கப்படுகிறது சிஐஏ சொத்துக்கள் இருந்தால் சில சமயங்களில் முயற்சித்ததாக ஒரு எஸ்என்எம்பி பதிப்பில் முயற்சித்ததாக சொல்கிறீர்கள் இவை அனைத்தும் ஒருமைப்பாடு அங்கீகாரம் தனியுரிமை அல்லது நம்பிக்கை என்று நாம் பார்க்கிறோம் இந்த குறிப்பிட்ட விவாதத்தில் எங்கள் நோக்கம் என்ன என்றால் ஒன்று அல்லது இரண்டு பிரபலமான நெறிமுறை பற்றி விவாதித்து கவருவதாகும் பி என்பது அஞ்சல் நெறிமுறை ஒரு நாள் முழுவதும் அனுபவபட்டது பி போன்றவை நாம் நேரடியாக அனுபவபடவில்லை ஆனால் நெட்வொர்க்கின் மேலாண்மை இந்த முழு விஷயத்தையும் இயங்க வைக்கிறது நெட்வொர்க்கின் ஒட்டுமொத்த நிர்வாகமே இந்த விஷயங்களை இயக்க வைக்கிறது இந்த முகவர்கள் இந்த மேலாளர்கள் எஸ் பி இந்த எஸ் பி இந்த ஒட்டுமொத்த நிர்வாகத்தை கவனித்து பிணையத்தின் சுகாதார நிலையை பொருத்தமான நிலையில் வைத்திருக்க திருத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றன நான் குறிப்பிட்டுள்ள சில குறிப்புகளை நாங்கள் குறிப்பிட்டுள்ளோம் இருந்தாலும் அது வேறு பல இணைய ஆதாரங்கள் இருக்கலாம் இன்று இந்த கட்டத்தில் நிறுத்துவோம் அடுத்தடுத்த விரிவுரைகளில் மற்ற அடுக்குகள் மற்றும் பயன்பாடுகளைப் பற்றி விவாதிப்போம்